TALEன் தொகுதி 1 இன் அலகு 2 க்கு வரவேற்கிறோம் இந்த அலகில் கல்வி மற்றும் கற்பித்தல் என்ற சொற்களைப் பார்க்க முயற்சிப்போம் நாங்கள் முதல் பிரிவில் என்ன செய்தோம் திட்டத்தை வழங்கும் கல்லூரி அல்லது துறை கூறப்பட்ட பல விளைவுகளை மற்றும் அங்கீகாரம் பெறும் அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் வகையில் அதன் திட்டங்களை வடிவமைத்து நடத்த வேண்டும் என மிகவும் தெளிவாக கூறினோம் எனவே இது ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை அடிப்படையாகக் கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டியதில்லை அதை விட இது அதிகம் அதாவது திட்டமிட்டு நடவடிக்கைகளை நடத்தி கூறப்பட்ட பல விளைவுகளைச் சந்திக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் கூறினோம் இந்த குறிப்பிட்ட தேவையை நாம் தொடர்ந்து வலுப்படுத்துவோம் பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் நல்ல அறிவைக் கொண்டிருப்பதைத் தவிர ஒரு நல்ல பொறியியலாளரின் பல முக்கியமான பண்புகள் உள்ளன என்பதையும் நாம் உணர்ந்தோம் மற்ற தேவைகளை நாம் பரவலாக தொழில்முறை தேவைகள் என்று வகைப்படுத்தலாம் அதேசமயம் பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் நல்ல அறிவைக் கொண்டு இருப்பது முக்கியமான ஒழுங்குமுறை தேவைகள் எனவே ஒரு பட்டதாரி பொறியியலாளருக்கு ஒழுங்கு மற்றும் தொழில்முறை தேவைகள் முக்கியம் இப்போது இந்த குறிப்பிட்ட அலகு 2 ல் இதன் விளைவாக "கல்வி" மற்றும் "கற்பித்தல்" என்ற பழக்கமான சொற்கள் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகிறது முதல் பிரிவில் நாம் குறிப்பிட்டுள்ளபடி "கல்வி" மற்றும் "கற்பித்தல்" என்பது குறிப்பாக ஆசிரியர்களுக்கு பழக்கமான 2 சொற்கள் ஏனெனில் அது அவர்களின் தொழில் ஆனால் அந்த வார்த்தைகளை முறையாக மீண்டும் அறிமுகப்படுத்துவது அவசியம் இதுவே இந்த குறிப்பிட்ட பிரிவின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் கல்வி என்பது அதன் பரந்த பொருளில் எந்தவொரு அனுபவத்தையும் அல்லது ஒரு நபர் செய்யும் எந்தவொரு செயல் அந்த நபரின் சிந்தனை தன்மை அல்லது உடல் திறன் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை குறிக்கிறது அதுபோன்ற எதையும் கல்வியாகக் கருதப்படுகிறது இந்த அர்த்தத்தில் கல்வி ஒருபோதும் முடிவடையாது நாம் தொடர்ந்து வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கிறோம் வெளியில் நிகழ்வுகள் குறித்து நாம் செயல்படுகிறோம் நாம் கவனித்து வருகிறோம் அவை அனைத்திற்கும் இந்த அனுபவங்கள் இருக்கும் நம்மீது சில செல்வாக்கு இருக்கும் இந்த அளவிற்கு கல்வி ஒருபோதும் முடிவடையாது அது நம் வாழ்நாள் முழுவதும் இயங்குகிறது அதேசமயம் கல்வி என்பது அதன் தொழில்நுட்ப அர்த்தத்தில் சமூகம் அதன் "கலாச்சார பாரம்பரியத்தை கடத்தும் செயல்முறையாகும் " கலாச்சார பாரம்பரியம் என்பது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு திரட்டப்பட்ட அறிவு மதிப்புகள் மற்றும் திறன்களைக் குறிக்கிறது இங்கே இந்த சூழலில் கல்வி என்பது கற்றல் என்று அழைப்பதில் அக்கறை கொண்டுள்ளது மேலும் கற்றல் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நிகழ்கிறது அதாவது நீங்கள் ஒரு பள்ளி அல்லது கல்லூரிக்குள் நுழையும்போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்குள் நுழையும்போதோ திட்டத்தை வடிவமைத்த எவரும் கற்றவர் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவை என்று கூறுவார்கள் எனவே அந்த அளவிற்கு இது முறையான கல்வி நிறுவனங்களில் நடக்கும் கற்றல் ஆகும் இப்போது இங்கே பெரிய கேள்வி வருகிறது ஆகவே நீங்கள் புத்திசாலித்தனமாக மக்களைப் பயிற்றுவிக்க விரும்பினால் நாம் அவர்களுக்கு என்ன கல்வி கற்பிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்ன கற்றுக் கொள்ள வேண்டும் என்று யார் தீர்மானிக்கிறார்கள் மேலும் முடிவு எடுக்கும் செயல்பாட்டில் உங்களுக்கு பல கேள்விகள் எழும் மற்றும் நாம் அதை கல்வி தத்துவம்" என்று அழைக்கிறோம் எனவே என்ன கல்வி கற்பது என்பதை அறிய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அது என்ன மாதிரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டியது அவசியம் கல்வியை தத்துவ ரீதியாக கருத்தில் கொள்ள இது அவசியமாகிறது மற்றும் கல்வி தத்துவம் பாடம் என்ற முறையில் குறிப்பாக தன்னை ஒரு பொருள்தத்துவத்தின் பயன்பாட்டுடன் ஈடுபடுத்துகிறது முறையான தத்துவம் கேட்கும் அதே கேள்விகள் கல்வி தத்துவம் குறிப்பாக கல்வியைப் பொறுத்தவரை அதே கேள்வியைக் கேட்கிறது இப்போது நாம் கல்வியின் தத்துவத்தை விரிவாகக் கையாளப் போவதில்லை தேவைப்படுவது என்னவென்றால் மறைமுகமாக நாம் சில கல்வி தத்துவ குடையின் கீழ் செயல்படுகிறோம் அவை நமக்குத் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கலாம் பரவலாக தத்துவங்களை கீழ் வருமாறு வகைப்படுத்தலாம் மீண்டும் இந்த வகைப்பாடு உலகளாவிய வகைப்பாடு அல்ல மக்கள் அதை ஏற்காமல் இருக்கலாம் ஆகவே நான் ஒரு தத்துவத்தின் வசதியான வகைப்பாடாக இலட்சியவாதம் யதார்த்தவாதம் நடைமுறைவாதம் இருத்தலியல் மற்றும் பகுப்பாய்வு என்று அழைக்கிறேன் ஒன்றின் உதாரணத்தைக் கொடுப்பதைத் தவிர ஒவ்வொன்றின் விவரங்களையும் நாம் பார்க்கப் போவதில்லை அந்த மாதிரியை நாம் "நடைமுறைவாதம்" என்று அழைக்கிறோம் நடைமுறைவாதம் என்பது தத்துவத்தின் ஒரு பள்ளி எனவே அதன் கீழ் கல்வி தத்துவம் எப்படி இருக்கும் முதலாவதாக நடைமுறைவாதம் இது ஒரு நடைமுறை மற்றும் பயன்பாட்டு தத்துவம் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருக்கும்படி கருத்துக்கள் நிறுவப்பட்ட அமைப்பு எதுவும் இல்லை இது நடைமுறைவாதத்தால் செய்யப்பட்ட ஒரு அனுமானமாகும் இதை பல இந்திய தத்துவ பள்ளிகள் ஏற்றுக்கொள்ளாது என்று நான் நம்புகிறேன் நடைமுறைவாதிகள் தனிநபரின் திறமை மற்றும் திறன்களுக்கு ஏற்ப கல்வியை விரும்புகிறார்கள் தனிநபர் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் அவரது விருப்பங்களையும் மற்றும் திறன்களையும் பூர்த்தி செய்ய கல்வி திட்டமிடப்பட வேண்டும் இது அனைத்து கற்பித்தல் மற்றும் கற்றலின் அடிப்படை செயல்பாட்டை உருவாக்குகிறது நீங்கள் நடைமுறைவாதமாக செயல்படுகிறீர்கள் என்றால் செயல்பாடு என்பது அனைத்து கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான அடிப்படையாகும் அதாவது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர் இருவரும் கேட்பது அல்லது பேசுவது போன்ற நடவடிக்கைகளில் மட்டும் அல்லாமல் வேறு நிறைய செயல்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எனவே இது தத்துவத்தின் ஒரு பள்ளி நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா அல்லது ஒரு குறிப்பிட்ட தத்துவ பள்ளியின் கீழ் செயல்பட விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உயர்கல்விக்கு வரும்போது உயர் கல்வியின் நோக்கங்கள் அது பள்ளிக் கல்வியில் நடக்கும் முறையைப் போல உலகளாவியதாக இருக்க முடியாது ஏனென்றால் கல்வித் தத்துவம் என்பது நீங்கள் பள்ளிக் கல்வியைப் பொறுத்தவரை பரந்த அளவிலான பள்ளிகளைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எந்த வகையான நபருக்கு பயிற்சி அளிக்கவிரும்புகிறீர்கள் உயர் கல்வி மட்டத்தில் நோக்கங்கள் உலகளாவியவை அல்ல அவை மிகவும் திட்டவட்டமாக இருக்கின்றன பல்கலைக்கழகங்கள் திட்டங்களை வழங்கும் கல்லூரிகள் "நோக்கங்களை" அடையாளம் காணும் நாம் அவற்றை "திட்ட விளைவுகள்" என்று அழைக்கப் போகிறோம் நமது விஷயத்தில் சில விளைவுகள் NBA வாரியத்தால் வரையறுக்கப்படுகின்றன சில ளைவுகளை பல்கலைக்கழகங்கள் அல்லது திட்டத்தை வழங்கும் கல்லூரிகள் தீர்மானிக்க வேண்டும் தொழில்முறை படிப்புகளைப் பொறுத்தவரை தேசிய அளவிலான அங்கீகார முகவர் திட்டங்கள் திட்டங்களை வழங்கும் துறைக்கு சில சுதந்திரத்துடன் வழங்குகின்றன NAAC ஐப் பொறுத்தவரை நீங்கள் தொழில்முறை பட்டங்களைத் தவிர மாற்றத்தை பார்க்கும்போதுஅதாவது பொது திட்டங்கள் திட்ட விளைவுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை NAAC உண்மையில் அடையாளம் காணவில்லை இது திட்டங்கள் வழங்கும் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி அதன் சொந்த திட்ட விளைவுகளை அடையாளம் காண வேண்டும் இதுதான் NAAC இன் கீழ் அறிவியல் மனிதநேயம் சமூக அறிவியல் பலவற்றில் 3 ஆண்டு பட்டப்படிப்பு திட்டங்கள் வழங்கும் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம் எனவே உயர்கல்வி மட்டத்தில் தத்துவ கேள்விகள் நான் குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அழைக்க மாட்டேன் ஆனால் அவை ஏதோவொரு வகையில் ஏற்கனவே அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தால் வரையறுக்கப்பட்ட திட்ட விளைவுகளின் தொகுப்பாக உரையாற்றப்பட்டு மொழிபெயர்க்கப்படுகின்றன அடுத்த வார்த்தையான "கற்பித்தல்" க்கு வருவோம் கற்பித்தல் என்பது அறிவு திறன்கள் மற்றும் மதிப்புகளைப் பெற மற்றவர்களுக்கு உதவும் செயல்முறையாகும் வழங்கப்பட வேண்டிய அல்லது தீர்மானிக்கப்பட வேண்டிய அறிவு திறன்கள் மற்றும் மதிப்புகள் யாவும் குறிப்பிட்ட கல்வி தத்துவ பாடசாலையால் அல்லது தொழில்நுட்ப அல்லது திட்டங்களை மேற்பார்வையிடும் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தால் வரையறுக்கப்படும் இப்போது கற்பித்தல் என்பது அடையாளம் காணப்பட்ட அறிவு திறன்கள் மற்றும் மதிப்புகளைப் பெற மற்றவர்களுக்கு உதவுவதற்கான ஒரு செயல்முறையாகும் மேலும் கற்பித்தல் என்பது மக்களின் தேவைகள் அனுபவங்கள் மற்றும் உணர்வுகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு செயல்முறையாகும் முதலில் மக்களின் தேவைகள் அனுபவங்கள் மற்றும் உணர்வுகளுக்குச் சென்று பின்னர் தலையிடுவதன் மூலம் அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்களைக் கற்றுக்கொள்வார்கள் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மிஸ்டர் ஸ்மித் என்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போது இந்த தலையீடுகள் என்ன ஒரு ஆசிரியர் என்ன கற்பிக்கிறார் தலையீடுகளில் என்ன நடக்கின்றன என்ன வகையான தலையீடுகள் தலையீடுகள் பொதுவாக கேள்வி எழுப்புவது கவனிப்பது தகவல்களைக் கொடுப்பது அல்லது தகவல்களை மாற்றுவது மற்றும் சில நிகழ்வுகளை விளக்குவது ஒரு திறமை அல்லது செயல்முறையை நிரூபித்தல் சோதனை புரிதல் மற்றும் திறன் மற்றும் கற்றல் நடவடிக்கைகளை எளிதாக்குதல் போன்ற வடிவங்களை எடுத்துக்கொள்கின்றன அவற்றில் நிறைய உள்ளது குறிப்பு எடுத்துக்கொள்வது கலந்துரையாடல் பணி எழுதுதல் உருவகப்படுத்துதல்கள் சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் எனவே தலையீடுகள் இதைக் கொண்டிருக்கின்றன மேலும் ஆசிரியர் இவற்றின் துணைக்குழுவை ஒரு வகையான மாற்றத்திற்கு தேர்வு செய்கிறார் அல்லது மாணவர்களுக்கு அறிவு திறன்கள் மற்றும் மதிப்புகளைப் பெறுவதற்கு வசதியாக மாற்றுகிறார் அதுதான் கற்பித்தல் இப்போது நாம் கற்பித்தல் மாதிரிகள் என்று அழைக்கிறோம் கற்பித்தல் மாதிரிகள் கற்றலுக்கு உகந்த சூழலை உருவாக்க ஆசிரியர்களுக்கு உதவக்கூடும் மேலும் அவை கற்றல் மையப்படுத்தப்பட்ட கல்விக்கான அனுபவங்களை திட்டமிட ஆசிரியர்களுக்கு உதவக்கூடும் புதிய மற்றும் சிறந்த வடிவங்களின் வளர்ச்சியைத் தூண்டலாம் மற்றும் கல்விக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு ஆசிரியர் எவ்வாறு மாணவர்களுடன் தலையிட விரும்புகிறார் என்பதில் சில அனுமானங்கள் உள்ளன எனவே அந்த அனுமானங்கள் வெவ்வேறு கற்பித்தல் மாதிரிகளுக்கு வழிவகுக்கும் மீண்டும் நாம் கற்பித்தல் மாதிரிகள் பற்றிய விவரங்களை பெறப்போவதில்லை அதுவே ஒரு தனி பாடமாக அல்லது இரண்டு பாடமாக மாறும் கற்பித்தல் மாதிரிகளின் குடும்பங்கள் உள்ளன அவற்றை தகவல் செயலாக்க குடும்பம் என்று அழைக்கிறோம் நாம் ஏன் அதை குடும்பம் என்று அழைக்க விரும்புகிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் கீழும் மீண்டும் 5 6 சில நேரங்களில் 8 கற்பித்தல் மாதிரிகள் இருக்கின்றன அவை அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டவை இந்த பொருள் கற்பித்தல் மாதிரிகளின்மாதிரி பாடமாக இருப்பது மிகவும் பழையது இது குறித்து நிறைய இலக்கியங்கள் உள்ளன தகவல் செயலாக்க குடும்பம் ஒரு தனிப்பட்ட குடும்பம் சமூக குடும்பம் மற்றும் நடத்தை அமைப்பு குடும்பம் ஆகியவை அடங்கும் எனவே உங்களிடம் கற்பித்தல் மாதிரிகள் உள்ளன மேலும் பள்ளி மட்டத்தில் இந்த கற்பித்தல் மாதிரியின் தேர்வு மிகவும் முக்கியமானதாக மாறும் எனவே ஒவ்வொரு குடும்பத்தின் கீழும் உள்ள மாடல்களின் விவரங்களை நாம் பெறப்போவதில்லை ஆனால் நீங்கள் வில்லியம் கிளாசரின் மாதிரியை குடும்ப நடத்தை மாதிரியின் கீழ் வகைப்படுத்தினாலும் நாம் கிளாசரின் கற்பித்தல் மாதிரியை ஏன் தேர்வு செய்தோம் என்றால் நாம் நிச்சயமாக வடிவமைப்பைப் பற்றி பேசும்போது என்ன செய்யப் போகிறோம் என்பதற்கு இது மிக அருகில் வந்துள்ளது நிச்சயமாக வடிவமைப்பைப் பற்றி பேசும்போது நாம் ADDIE மாதிரியைப் பற்றி பேசுகிறோம் எனவே கிளாசர் மாடல் ஆஃப் டீச்சிங்கின் அம்சங்களை நாம் முன்வைக்கிறோம் இப்போது இது 4 நிலைகளைக் கொண்டுள்ளது நடத்தை அடிப்படையில் கூறப்பட்ட அறிவுறுத்தல் நோக்கங்கள் இந்த நடத்தை விதிமுறைகள் என்ன அதாவது ஒரு கற்றல் பிரிவின் முடிவில் மாணவர் என்ன செய்ய முடியும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன எனவே அறிவுறுத்தல் குறிக்கோள்கள் கற்றல் நோக்கங்களாகும் அவை நடத்தை விதிமுறைகளின் அடிப்படையில் கூறப்படுகிறது மாணவர்களின் நுழைவு நடத்தை என்ன என்பது குறித்து நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் குறித்த எனது பாடத்திட்டத்தை ஒரு நான்காம் வகுப்பு மாணவருக்கு கற்பிக்க முடியாது நான் எதையாவது கற்பிக்கும்போது எனது பாடநெறியில் நுழையும் மாணவர் தேவையான பின்னணி அல்லது தேவையான முன்நிபந்தனைகள் ஏதாவது தெரிந்து இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் மாணவர்களின் நுழைவு நடத்தைக்கு பொருந்தாத வகையில் விளைவுகளை குறிப்பிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை சில நேரங்களில் நுழைவு நடத்தை உங்கள் பாடநெறிக்கு அற்பமானதாக இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த அறிவுறுத்தல் நோக்கங்களுக்கும் அல்லது மாணவர்களின் நுழைவு கட்டத்திற்கும் இடையில் இது போன்ற இடைவெளி இருக்கலாம் எனவே இரண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவே மாணவர்களின் நுழைவு நடத்தை என்ன என்பதை ஒரு பாடத்திட்டத்திற்கு திட்டமிடுவதில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் நுழைவு நடத்தையிலிருந்து உங்கள் மாணவர்கள் கூறப்பட்ட குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் மேலும் இப்போது அவர்கள் குறிப்பிட்ட குறிக்கோள்களை நோக்கிச் செல்ல உதவும் அறிவுறுத்தல் வழிமுறைகளை அடையாளம் காண்கிறீர்கள் பின்னர் அதைச் செய்தபின்ஆசிரியர் அல்லது பயிற்றுவிப்பாளரின் தலையீடுகள் என நீங்கள் அழைக்கலாம் பின்னர் அறிவுறுத்தல் நோக்கங்கள் எந்த அளவிற்கு எட்டப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் அளவிட விரும்புகிறீர்கள் அதை கண்டறிய உங்களுக்கு வழி இல்லை என்றால் அது எந்த அளவிற்கு அடையப்பட்டுள்ளது என்பதை என்ன செய்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது இறுதியில் நீங்கள் வகுப்பறையில் என்ன செய்தாலும் அது அர்த்தமுள்ளதாக இருக்குமா அல்லது மாணவருக்கு எதுவும் தெரியுமா என்பது நமக்கு தெரியாது எனவே மாணவர் குறிப்பிட்ட நோக்கங்களை எந்த அளவிற்கு அடைந்தார் என்பதை மதிப்பிட ஒரு செயல்திறன் மதிப்பீடு மூலம் அளவிட என்னால் முடியும் அது பரந்த அளவில் 4 நிலைகள் இந்த 4 நிலைகளையும் சிலவற்றில் பார்ப்போம் நாம் உண்மையில் பாடத்திட்டத்தை வடிவமைக்கும்போது வேறுபட்ட சொற்களைப் பயன்படுத்துவதன் மூலம் தோன்றும் எடுத்துக்காட்டாக தொகுதி 1 நடத்தை சொற்களில் அறிவுறுத்தல் குறிக்கோள்களை எழுதுவது என்பதில் ஆதிக்கம் செலுத்தும் எவ்வாறாயினும் குறிக்கோள்களை உருவாக்குதல் சரியான நுட்பங்கள் மற்றும் உத்திகளைப் பயன்படுத்துதல் போன்ற திறன்களில் ஆசிரியரின் திறமை மற்றும் திறனைப் பொறுத்து இந்த மாதிரியின் வெற்றி அமையும் எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரியாக இல்லை என்பதுதான் நடக்கும் அவர்களின் பின்னணியின் அடிப்படையில் அவர்களுக்கு சொந்த விருப்பத்தேர்வுகள் உள்ளன மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் ஒரே விஷயத்தை கற்பிக்கவில்லை எனவே எந்த வகையான அறிவுறுத்தல் நடைமுறைகள் மற்றும் எந்த வகையான குறிக்கோள்களை நீங்கள் அடைய முடியும் என்பதை தீர்மானிக்கும் விஷயத்தின் சில அம்சங்கள் உள்ளன எந்த வகையான வளங்கள் உங்களிடம் உள்ளது என்பதைப் பொறுத்து உங்களால் அறிவுறுத்தல் நோக்கங்களை அடைய முடியுமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் கிளாசரின் கற்பித்தல் மாதிரியானது அறிவுறுத்தல் அமைப்பு வடிவமைப்பு மாதிரி என்று அழைக்கப்படும் ADDIE மாதிரிக்கு மிக அருகில் வருகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட பிரிவின் பணிகளுக்கு வரும்போது கற்பித்தலின் பல அம்சங்களை புரிந்துகொள்வதற்கு மட்டுமே திட்டமிடப்பட்டுள்ளன இந்த கட்டத்தில் முழுமையான தேர்ச்சியை எதிர்பார்க்கவில்லை கல்வி மற்றும் கற்பித்தல் என்ற இந்த இரண்டு சொற்களைப் பற்றி பேசுவதில் நமக்கு நோக்கம் அல்ல அடுத்த தொகுதியில் நாம் பொதுவாகப் பயன்படுத்தும் மற்ற மூன்று சொற்களைப் பற்றியும் பேசுவோம் ஆனால் இந்த இரண்டு சொற்களைப் பொறுத்தவரை கற்றவர் சிறிது நேரம் இலக்கியத்தை ஆராய்வதற்கு செலவிட்டால் விரும்பத்தக்கதாக இருக்கும் இந்த இரண்டு சொற்களும் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒன்றைக் குறிக்கின்றன ஆகவேஇந்த உயர்கல்வியின் தத்துவத்தில் நீங்கள் ஏன் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணங்களை பணி நியமிக்கிறது சரியா உங்கள் சொந்த காரணங்களைக் கூறுங்கள் ஒரு சில அறிக்கைகள் சில வாக்கியங்கள் மட்டுமே தேவைப்படும் பின்னர் நீங்கள் தற்போது கற்பிக்கும் விஷயத்தை திட்டமிட உங்களுக்கு உதவும் ஒரு மாதிரியைத் தேர்ந்தெடுங்கள் உலகெங்கிலும் நடைமுறையில் உள்ள கிடைக்கக்கூடிய பலவற்றில் எந்த மாதிரியான கற்பித்தல் மாதிரி உங்கள் தொடர்புகளின் முதல் கட்டத்தில் நீங்கள் விரும்பும் மாதிரியாகும் இது நீங்கள் விரும்பும் ஒன்றாகும் உங்கள் விருப்பத்திற்கு ஒரு நியாயத்தை எழுதுங்கள் அதிகபட்சம் 250 வார்த்தைகள் மேலும் இணையத்தில் ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன எனவே இலக்கியத்தைத் தேடுவது ஒரு பிரச்சினை அல்ல இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் ஆராயக்கூடிய இணைய இணைப்புகளை வழங்கும் அடுத்த அலகு தற்போதைய அலகு போல கற்றல் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் போன்ற பழக்கமான சொற்களை மீண்டும் அறிமுகப்படுத்தும் நாங்கள் குறிப்பாக மீண்டும் நல்ல கற்றலை எளிதாக்குவதில் மதிப்பீட்டின் மையத்தை வலியுறுத்துகிறோம் இந்த சொற்களையும் இந்த கருத்தையும் பின்வரும் தொகுதியில் ஆராய்வோம்